தாவர வளர்ச்சி உயிரியல் வகுப்பிற்கு வரவேற்கிறோம் இன்றைய வகுப்பில் தாவர வளர்ச்சியின் போது இருக்கும் செல் செல் தொடர்பு பற்றி பார்க்கப்போகிறோம் இதுவரை பார்த்ததில் இருந்து தாவர வளர்ச்சி செல்களுக்கு இடையே உள்ள தொடர்பை சார்ந்துள்ளது ஏனெனில் தாவரத்தில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் உள்ளன ஒன்று தாவரங்கள் இயற்கையில் காம்பற்றவை அதாவது அவை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியாது இரண்டாவது விஷயம் அவை செல் சுவர்கள் வழியாக மிகவும் இறுக்கமாக ஒட்டப்பட்ட செல்களைக் கொண்டுள்ளன எனவே இரண்டு செல்களுக்கு இடையில் மிகவும் கடினமான செல் சுவர்கள் உள்ளன அதனால்தான் ஒரு கடினமான வளர்ச்சியும் இருக்கிறது இந்த சந்தர்ப்பங்களில் செல்களின் தொடர்பு மிகவும் முக்கியமானது ஏனென்றால் ஒரு செல்லின் நிலை தகவல் ஒரு குறிப்பிட்ட திசுக்களில் உள்ள ஒரு செல்லால் தான் சரியான வளர்ச்சி அடையாளத்தை எடுக்க உதவுகிறது எனவே இரண்டு முக்கிய பாதைகள் உள்ளன இதன் மூலம் செல் ஒருவருக்கொருவர் அண்டை செல்லில் இருந்து தொடர்பு கொள்கிறது ஒன்று பெப்டைட் அடிப்படையிலான சமிக்ஞை மற்றொன்று ரெசெப்டர் அடிப்படையிலான சமிக்ஞை முந்தைய வகுப்புகளில் சில உதாரணங்களை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ரெசெப்டர் மற்றும் லிகண்ட மத்தியஸ்த சமிக்ஞைக்கான சிறந்த எடுத்துக்காட்டு WUSCHEL CLAVATA சமிக்ஞை இது தண்டு அபிக்கல் மெரிஸ்டெம் பராமரிப்பில் செயல்படுகிறது மற்றும் WOX5 CLAVATA40 சமிக்ஞை வேர் அபிக்கல் மெரிஸ்டெம் பராமரிப்பில் செயல்படுகிறது எனவே தண்டு அபிக்கல் மெரிஸ்டெமில் CLAVATA1 மற்றும் CLAVATA2 ஆகியவை ரெசெப்டர்களாக செயல்படுகின்றன பின்னர் CLAVATA3 என்பது ஒரு சமிக்ஞை புரதமாகும் இது சமிக்ஞைகளைத் தொடங்க இந்த ரெசெப்டர் மூலக்கூறுகளால் பெறப்படுகிறது மறுபுறம் வேர் மெரிஸ்டெமின் உதாரணத்தை எடுத்துக் கொண்டால் இங்கே CLAVATA40 சமிக்ஞை மூலக்கூறு மற்றும் அது ACR4 என்னும் ரெசெப்டரால் பெறப்படுகிறது இது சமிக்ஞையைத் தொடங்குகிறது மறுபுறம் ரெசெப்டர் மத்தியஸ்த சமிக்ஞையின் மற்றொரு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டு CLE41 மற்றும் TDR மத்தியஸ்த சமிக்ஞை ஆகும் எனவே CLE 41 ஃபுளோயம் செல்கள் மூலம் தயாரிக்கப்படுகிறது ஆனால் TDR ரெசெப்டர் புரோகாம்பியம் செல்களில் உள்ளது ஃபுளோயமுக்கு அடுத்துள்ளதால் இது சமிக்ஞையைப் பெறுகிறது பின்னர் புரோகாம்பியம் ஸ்டெம் செல் பெருக்கம் மரபணுவான WOX 4 வெளிப்பாட்டை செயல்படுத்துகிறது பின்னர் இது புரோகாம்பியம் அடையாளத்தை வழங்குகிறது மற்றும் அதன் ஸ்டெம் செல் பண்புகளை உறுதி செய்கிறது பெப்டைட் மத்தியஸ்த சமிக்ஞைக்கான அடுத்த எடுத்துக்காட்டு இலைத்துளை வளர்ச்சி இலைத்துளை இலையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த கட்டமைப்பாகும் அவை சமச்சீரற்ற செல் பிரிவு வேறுபாடு மற்றும் சமச்சீர் செல் பிரிவு ஆகியவற்றின் மூலம் வேறுபடுகின்றன எனவே இறுதியில் இலையில் இலைத்துளை மற்றும் பாதுகாப்பு செல்கள் உள்ளன இலைத்துளை உற்பத்தி EPF1 மற்றும் EPF 2 மற்றும் CHAL1 ஆகியவற்றால் ஒடுக்கப்படுகிறது அவை ERF ரெஸ்ப்ரோர்களால் பெறப்படுகின்றன எனவே இரண்டு வழிமுறைகள் உள்ளன ஒன்று அடையாளத்தை அடக்கும் ரெசெப்டர் மத்தியஸ்த வழிமுறை STOMAGEN என்ற மற்றொரு சமிக்ஞை இது TMM அடிப்படையிலான சமிக்ஞைகளால் பெறப்படுகிறது மேலும் இது இலைத்துளை உருவாக்கத்தின் பிற எதிர்மறை ரெகுலேட்டர்களை அடக்குவதன் மூலம் சரியான இலைத்துளை உருவாவதை உறுதி செய்கிறது ரெசெப்டர் மத்தியஸ்த சமிக்ஞை தவிர தாவர அமைப்பில் உருவாகியுள்ள ஒரு மிக வலுவான சமிக்ஞை சிம்பிளாஸ்டிக் செல் முதல் செல் தொடர்பு எனவே சிம்பிளாஸ்டிக் செல் முதல் செல் தொடர்பு என்பது இரண்டு செல்களுக்கு இடையில் பிளாஸ்மோடெஸ்மாடா என்ற நானோபோர் வழியாக நடப்பது எனவே தாவரங்களில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு செல்களும் பிளாஸ்மோடெஸ்மாடா என்று அழைக்கப்படும் இந்த நானோபோர்கள் வழியாக இணைக்கப்பட்டுள்ளன செல்கள் இடையே கடத்தல் ஒரு செல்லில் இருந்து மற்றொரு செல்லிற்கு பிளாஸ்மோடெஸ்மாடா வழியாக நிகழ்கிறது இது நன்கு கட்டுப்படுத்தப்பட்ட செயல்முறையாகும் மற்றும் பிளாஸ்மோடெஸ்மாட்டாவின் அளவு விலக்கு வரம்பு என்று அழைக்கப்படும் பிளாஸ்மோடெஸ்மாட்டாவின் அளவு வரையறுக்கிறது எந்த மூலக்கூறு பிளாஸ்மோடெஸ்மாடா வழியாக செல்ல வேண்டும் எந்த மூலக்கூறு பிளாஸ்மோடெஸ்மாடா வழியே செல்லக் கூடாது என்று எனவே இது பிளாஸ்மோடெஸ்மாடாவின் பொதுவான கட்டமைப்பாகும் காலோஸ் என்ற ஒரு பாலிசாக்கரைடு பிளாஸ்மோடெஸ்மாடாவில் குறிப்பாக தேக்கப்பட்டுள்ளது இந்த கட்டமைப்பை பார்த்தால் இது மேல்தோல் ஆகும் செல் சுவரில் கட்டமைப்பில் சிறிய புள்ளி போன்ற அமைப்புகள் காலோஸின் குவிப்பு ஆகும் தாவரத்தில் மிக முக்கியமான ஒரு செல் ஃபுளோயம் செல் ஆகும் ஃபுளோயம் செல்களில் துணை செல்கள் மற்றும் சல்லடை கூறுகள் என இரண்டு செல் வகைகள் உள்ளன சல்லடை கூறு என்பது போக்குவரத்துக்கு பொறுப்பான செல்லாகும் அதனால்தான் இந்த இரண்டு செல்களுக்கு இடையிலான செல் சுவரில் நிறைய துளைகள் உள்ளன அவை சல்லடை துளைகள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த செல்கள் கிட்டத்தட்ட காலியாக உள்ளன நியூக்ளியஸ் சிதைந்துவிட்டன இதனால் போக்குவரத்து மிகவும் திறமையாக நிகழும் ஆனால் இந்த செல் தட்டில் அதிக அளவு கலோஸ் குவிந்துள்ளது எனவே அடிப்படையில் இந்த சல்லடை துளைகள் சிறப்பு பிளாஸ்மோடெஸ்மாடா ஆகும் எனவே இது பிளாஸ்மோடெஸ்மாடாவின் பொதுவான அமைப்பு இதில் செல் சுவர் உள்ளது பின்னர் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் உள்ளது பிளாஸ்மோடெஸ்மாடாவுக்கு குறிப்பான புரதங்கள் நிறைய உள்ளன இது காலோஸ் குவிந்திருக்கும் தளம் மற்றும் கால்லோஸின் அளவு அடிப்படையில் மூலக்கூறு கடத்தல் அல்லது பிளாஸ்மோடெஸ்மாட்டாவின் அளவு விலக்கு வரம்பை வரையறுக்கிறது அதிக அளவு காலோஸ் இருந்தால் பிளாஸ்மோடெஸ்மாட்டாவின் அளவு விலக்கு வரம்பு கட்டுப்படுத்தப்படுகிறது பின்னர் மிகச் சிறிய மூலக்கூறுகள் ஒரு செல்லில் இருந்து மற்றொரு செல்லிற்கு பிளாஸ்மோடெஸ்மாடா வழியாக செல்ல முடியும் மறுபுறம் பீட்டா 13 குளுக்கனேஸ் Beta 13 glucanase எனப்படும் என்சைம் இருக்கிறது இவை காலோஸை சிதைக்கும் என்சைம்கள் எனவே பிளாஸ்மோடெஸ்மாட்டாவில் குறைந்த அளவு காலோஸ் இருக்கும்போது பிளாஸ்மோடெஸ்மாடாவின் துளைகள் திறந்திருக்கும் பின்னர் பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியாக மூலக்கூறு கடத்தல் மிகவும் சுலபமாக நிகழும் இந்த நாட்களில் நகரும் மூலக்கூறுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது எனவே டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி தூதுவ RNA சிறிய RNA கள் போன்ற ஏராளமான புரதங்கள் அவை ஒரு நகரும் மூலக்கூறாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அவை ஒரு செல்லில் இருந்து மற்றொரு செல்லிற்கு கொண்டு செல்லப்படுகின்றன எனவே அவை செல் அல்லாத தன்னாட்சி முறையில் செயல்பட முடியும் ஆரம்ப ஆய்வுகளைப் பார்த்தால் எம்பிரியோஜெனிசிஸ் போது பிளாஸ்மோடெஸ்மாடா வழியாக செல் செல் தொடர்பு இருப்பதைக் காணலாம் இது STM ஊக்குவிக்கும் GFP ஆகும் மேலும் இந்த இலவச GFP மிகவும் சிறியது அதாவது GFP புரதம் ஒருங்கிணைக்கப்பட்டவுடன் அது சுதந்திரமாக நகரும் STM புரோமோட்டார் வெளிப்பாடுகிறது STM ஒரு மெரிஸ்டெம் குறிப்பிட்ட புரோமோட்டார் இது அடிப்படையில் இங்கு செயலில் உள்ளது இந்த பச்சைப் பகுதி STM ஊக்குவிப்பு செயல்பாடு இங்கே அல்லது இங்கே ஹைபோகோடைல் பகுதியில் அல்லது ஹைபோகோடைல் கீழே உள்ள பகுதியில் இருக்கிறது இலவச GFP இங்கே மட்டும் தான் உருவாகுகிறது ஆனால் எல்லா இடங்களிலும் சமிக்ஞையை உள்ளது GFP இந்த வழியாக சுதந்திரமாக செல்ல முடியும் ஆனால் GFP யின் அளவை அதிகரித்தால் அடிப்படையில் நகரும் மூலக்கூறுகளின் அளவை அதிகரிக்கிறீர்கள்1x இருக்கும்போது இயக்கம் மிகவும் சுதந்திரமாக உள்ளது 2x இருக்கும்போது இயக்கம் இந்த களத்தில் மட்டும் நடக்கும் 3x இருந்தால் அது மேலும் கட்டுப்படுத்தப்படும் MSG2 இந்த பகுதியிலும் வேர் பிரைமோர்டியாவிலும் செயலில் உள்ளது GFP இன் 2x ஐ எடுத்துக் கொண்டால் இந்த பகுதியில் இடம்பெயர்வு அல்லது இயக்கம் தடைசெய்யப்பட்டிருப்பதை தெளிவாகக் காணலாம் எனவே அதன் அடிப்படையில் எம்பிரியோஜெனிசிஸ் போது அனைத்து பகுதிகளிலும் மூலக்கூறு கடத்தலை சமமாக அனுமதிக்கவில்லை கடத்தலுக்கு சில களங்கள் உள்ளன பொதுவாக இந்த களங்கள் சிம்பிளாஸ்டிக் களங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த சோதனையின் மூலம் எம்பிரியோஜெனிசிஸ்ஸின் போது மூலக்கூறு கடத்தல் தடைசெய்யப்பட்ட ஒரு சிம்பிளாஸ்டிக் களம் இங்கே இருப்பதை தெளிவாகக் காணலாம் எனவே சில புரதங்கள் வெளிப்படுத்தப்பட்டால் இந்த களத்தில் அது சுதந்திரமாக நகர முடியாது எனவே இந்த களம் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட களமாகும் மற்றொரு சிம்பிளாஸ்டிக் களம் இங்கே உள்ளது எனவே இங்கே எதையாவது வெளிப்படுத்தினால் இடம்பெயர்வு தடைசெய்யப்பட்ட முறையில் ஏற்படலாம் இதேபோல் இங்கே மூலக்கூறை வெளிப்படுத்தினால் களம் தடைசெய்யப்பட்டிருப்பதைக் காணலாம் எனவே இங்கேயும் அங்கேயும் ஒரு களத்தைக் கொண்டிருக்கும் GFP யை இந்த பகுதியில் வெளிப்படுத்தினால் இடம்பெயர்வு சுலபமாக நடைபெறும் எனவே இதை எல்லா இடத்திலும் காணலாம் கருவின் ஆரம்ப கட்டத்தில் சில சிம்பிளாஸ்டிக் களங்கள் இருப்பதை தெளிவாகக் காணலாம் இந்த களங்கள் அடிப்படையில் எம்பிரியோஜெனிசிஸில் உச்சி மற்றும் அடித்தள அமைப்பை நிறுவ உதவுகின்றன எனவே மூலக்கூறு கடத்தலின் இந்த கட்டுப்பாடு சிம்பிளாஸ்டிக் கள இயக்கத்தின் கட்டுப்பாடு வளர்ச்சி வடிவத்தை வரையறுப்பதில் மிகவும் முக்கியமானது என்று இது அறிவுறுத்துகிறது SUC3 புரோமோட்டார் கீழ் GFP இயங்குகிறது SUC3 புரோமோட்டார் அடிப்படையில் சஸ்பென்சர் செல் குறிப்பிட்ட புரோமோட்டார் ஆகும் அதாவது இது சஸ்பென்சரில் வெளிப்படும் ஆரம்ப கட்டத்தில்GFP மூலக்கூறுகள் கருவின் நுனி பகுதியில் நகர முடியும் ஆனால் சற்று பின்னர் நிலை GFP சஸ்பென்சரில் மட்டுமே இருக்கிறது மேலும் அது மேல் பகுதிக்கு நகர முடியாது மறுபுறம் STM புரோமோட்டார் எடுத்து GFPயை வெளிப்படுத்தினால் அது அபிக்கல் களத்தில் எல்லா இடங்களிலும் மற்றும் சஸ்பென்சர் களத்தில் சில இடங்களிலும் நகரும் இந்த வளர்ச்சியின் போது சிம்பிளாஸ்டிக் தொடர்பு ஆரம்ப கட்டத்தில் அடிப்படையில் மேல் முதல் கீழ் இயக்கம் மற்றும் கீழிருந்து மேல் இயக்கம் இரண்டும் சுதந்திரமாக நிகழ்கின்றன அல்லது கட்டுப்படுத்தப்படவில்லை ஆனால் சற்று பின்னர் கட்டத்தில் நுனிப்பகுதியிலிருந்து சஸ்பென்சர் பகுதிக்கு இயக்கம் இன்னும் மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் சஸ்பென்சரிலிருந்து அபிக்கல் பகுதிக்கு இந்த இயக்கம் தடுக்கப்படுகிறது எனவே வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறு சிம்பிளாஸ்டிக் களத்தை வரையறுக்கவும் இது உதவுகிறது இது ஏன் முக்கியம் ஏனென்றால் அது வேறுபட்ட செயல்முறைக்குச் செல்ல போது அல்லது அது வளர்ச்சியின் செயல்முறைக்குச் செல்ல போது இந்த களங்கள் அடிப்படையில் சில ஒழுங்குமுறையை மிகவும் குறிப்பிட்ட களத்தில் செயல்பட அனுமதிக்கின்றன அதே நேரத்தில் மற்ற ஒழுங்குமுறையானது மற்றொரு குறிப்பிட்ட இடத்தில் செயல்பட அனுமதிக்கிறது CPC புரதமான மூலக்கூறு இயக்கத்திற்கு மற்றொரு எடுத்துக்காட்டு எனவே இது வேரின் குறுக்கு வெட்டு வேரில் வேர் முடிகள் உள்ளன ஆனால் வேர் முடிகள் எல்லா இடங்களிலும் உருவாகாது எனவே சில மேல்தோல் செல்கள் முடிகளை உருவாக்கும் திறனைக் கொண்டுள்ளன சில மேல்தோல் செல்கள் முடிகளை உருவாக்கும் திறனைக் கொண்டிருப்பதில்லை மேலும் வேர் முடிகள் வருவதற்கு ஒரு முறை உள்ளது ஆனால் CPC யின் வெளிப்பாட்டைப் பார்த்தால் முடி அல்லாத மேல்தோல் செல்கள் மற்றும் வாஸ்குலர் திசுக்களில் உள்ள செல்களில் CPC வெளிப்படுகிறது ஆனால் CPC புரதம் மேல்தோல் செல்களின் நியூக்ளியஸில் இடமளிக்கப்படுகிறது மற்றும் பிற செல்லின் நியூக்ளியஸிலும் இருக்கும் இது முடிகளை உருவாக்க முடியும் இங்கே இது முடி வளர்ச்சிக்கு காரணமான ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறது எனவே வேர்களின் முடி உருவாக்கத்தை உறுதிப்படுத்த புரதங்களின் இயக்கம் அல்லது CPC ஒரு செல்லில் இருந்து மற்றொரு செல்லிற்கு இயங்குவது முக்கியமாகும் இந்த எடுத்துக்காட்டை சைலம் திசுக்களின் முறைமையில் பார்த்திருப்போம் இது அரபிடோப்சிஸ் வேரின் குறுக்கு வெட்டு ஆகும் இது எண்டோடெர்மிஸ் இது பெரிசைக்கிள் பின்னர் இது புரோட்டாக்ஸைலம் மற்றும் மெட்டாக்சைலம் ஆகும் SHORTROOT புரதம் அடிப்படையில் இந்த மரபணு வாஸ்குலர் திசுக்களில் வெளிப்படுத்தப்படுகிறது SHORTROOT புரதம் வாஸ்குலர் திசுக்களிலிருந்து எண்டோடெர்மிஸுக்கு நகர்கிறது இது எண்டோடெர்மிஸ் ஆகும் எண்டோடெர்மிஸில் இந்த SHORTROOT புரதங்கள் நியூக்ளியஸில் இடமளிக்கப்படுகின்றன SER உடன் இணைந்து இது ஒரு மைக்ரோ RNA 165 மற்றும் 166 ஐ செயல்படுத்துகிறது மேலும் இந்த மைக்ரோ RNA மீண்டும் பின்னே நகர்கிறது பின்னால் நகரும் போது அது பரவலின் வடிவத்தைப் பின்பற்றுகிறது மற்றும் மைக்ரோ RNAவின் கிரேட்டியன்ட் உள்ளது அதாவது புரோட்டாக்ஸைலம் செல்கள் அதிக அளவு மைக்ரோ RNA கொண்டுள்ளன மெட்டா சைலம் செல்கள் குறைந்த அளவு மைக்ரோ RNA கொண்டுள்ளன எனவே அதிக அளவு மைக்ரோ RNA கொண்ட புரோட்டாக்சைலம் செல்கள் குறைந்த அளவு HD ZIP புரதத்தைக் கொண்டுள்ளன இது மைக்ரோ RNAவை இலக்காகக் கொண்டுள்ளது மற்றும் குறைந்த அளவு மைக்ரோ RNA கொண்ட மெட்டா சைலம் செல்கள் அதிக அளவு HD ZIP கொண்டிருக்கின்றன இந்த இருதரப்பு சமிக்ஞை HD ZIP புரதங்களின் கிரேட்டியன்ட்டை உறுதிசெய்கிறது மற்றும் புரதங்களின் அளவு இந்த செல்களை ஒரு புரோட்டாக்சைலம் செல் அடையாளமாக அல்லது மெட்டாக்ஸைலம் செல்கள் அடையாளமாக எடுத்துக்கொள்ள உதவுகிறது SHORTROOT புரதம் மற்றும் மைக்ரோ RNA எவ்வாறு நகரும் என்பதை இந்த ஆய்வின் மூலம் அடையாளம் காணப்பட்டது இந்த ஆய்வில் கேலோஸ் மூலக்கூறு கடத்தலின் முக்கிய ரெகுலேட்டராக இருக்கிறது வேர் நுனியைப் பார்த்தால் இது துணை செல் இது சல்லடை கூறு எனவே துணை செல் மற்றும் சல்லடை செல்கள் இடையே ஒரு வலுவான சிம்பிளாஸ்டிக் செல் தொடர்பு உள்ளது துணை செல்களில் GFPயை வெளிப்படுத்தினால் என்ன ஆகும் இந்த GFP சல்லடை கூறுகளில் சுதந்திரமாக நுழைய முடியும் சல்லடை கூறுகள் மூலம் அதை கொண்டு செல்ல முடியும் மேலும் GFP சமிக்ஞை வருவதை காணலாம் எனவே GFP சமிக்ஞை புரோமோட்டார் இங்கே செயலில் இல்லை புரோமோட்டார் துணை செல்லில் மட்டுமே உள்ளது ஆனால் GFP இங்கே செல்ல முடியும் எனவே மூலக்கூறு இயக்கம் இங்கே நடக்கிறது மூன்று பிறழ்வுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அங்கு வேர் குறைபாடுடையது வளர்ச்சியில் குறைபாடு இருந்தது ஆனால் அதே நேரத்தில் பிறழ்வு பினோடைப்பைப் பார்த்தால் இலவச GFPயின் மூலக்கூறு கடத்தல் இங்கே கடுமையாக தடுக்கப்பட்டது இந்த மரபணு வரைபடமாக்கப்பட்டபோது இது அடிப்படையில் ஒரு காலோஸ் பயோ சின்தேசிஸ் மரபணுவான CAL3 ஆகும் இந்த புரதம் பிளாஸ்மா சவ்வு மற்றும் பிளாஸ்மோடெஸ்மாடா ஆகியவற்றில் அமைந்துறுகிறது பின்னர் இந்த பிறழ்வு புரதம் ஒரு அமைப்பை உருவாக்க பயன்படுத்தப்பட்டது எனவே இது ஒரு மரபணு ரீதியாக வடிவமைக்கப்பட்ட அமைப்பாகும் XVE மரபணு தூண்டக்கூடிய வெளிப்பாட்டை உருவாக்க பயன்படுகிறது இங்கே இந்த பிறழ்ந்த புரதத்தை குளோன் செய்தால் இந்த பிறழ்ந்த புரதம் அதிக செயல்பாட்டை தரும் பிறழ்வு ஆகும் எனவே இது தினம் செயல்பட்டு அதிக அளவு கால்சோஸை உருவாக்குகிறது பின்னர் இங்கே ஒரு புரோமோட்டாரை வைக்கலாம் மேலும் இது ஈஸ்ட்ரோஜன் ரெசெப்டரைக் கொண்டிருப்பதால் இரட்டை தூண்டலைக் கொண்டிருக்கும் ஒன்று புரோமோட்டார் அடிப்படையிலான வெளிப்பாடு இரண்டாவது எஸ்ட்ராடியோல் அடிப்படையிலான தூண்டல் நீங்கள் வேறு புரோமோட்டாரைப் பயன்படுத்தும்போது பார்த்தால் இந்த புரோமோட்டார் இந்த இரண்டு செல்களில் செயலில் உள்ளன ஒன்று புறணி மற்றும் எண்டோடெர்மிஸ் செல்கள் இந்த புரோமோட்டாரை இங்கே தூண்டும்போது மிக அதிக அளவு காலோஸைக் காணலாம் இந்த அனிலின் நீல நிற சாயம் இது காலோஸைக் குறிக்கிறது இங்கு மிக அதிக அளவு காலோஸ் குவியலைக் காணலாம் மறுபுறம் CRE1 புரோமோட்டாராக மாற்றினால் இந்த ஊக்குவிப்பு வாஸ்குலர் திசுக்களில் செயலில் இருக்கும் இந்த காலோஸ் உருவாக்கும் மரபணுவை தூண்டினால் மிக அதிக அளவு காலோஸ் குவிந்திருப்பதை காணலாம் எனவே இது ஒரு வடிவமைக்கப்பட்ட கட்டமைப்பாகும் இது செல் செல் தகவல்தொடர்புகளைப் புரிந்து கொள்ள மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் இந்த செயல்முறையின் மூலம் பிளாஸ்மோடெஸ்மாட்டாவை மிகவும் குறிப்பாகத் தடுக்கலாம் மேலும் செல்களுக்கு இடையிலான தொடர்பின் விளைவு என்ன என்பதை படிக்கலாம் இந்த APL1 அமைப்பு எடுத்துக்காட்டாகப் பயன்படுத்தலாம் APL என்பது ஒரு மரபணு ஆகும் இது ஃபுளோயம் செல்களான துணை மற்றும் சல்லடை கூறு செல்கள் இரண்டிலும் வெளிப்படுகிறது ஃபுளோயம் செல்கள் வழியாக இயக்கத்தைத் தடுக்கும்போது ரேடியோ லேபிள் செய்யப்பட்ட சைட்டோகினின் பயன்படுத்தினால் மற்றும் சைட்டோகினின் செயல்பாட்டை ரேடியோ ஆக்ட்டிவ் செயல்பாட்டின் மூலம் வேர் நுனியில் அளவிட்டால் சாதாரண நிலையில் சைட்டோகினின் போக்குவரத்தை மிக அதிக அளவில் காணலாம் ஆனால் ஃபுளோயமில் மூலக்கூறு கடத்தலை தடுக்கும்போது ஃபுளோயமில் காலோஸைத் தூண்டுவதன் மூலம் வேர் முனையில் லேபிள் செய்யப்பட்ட சைட்டோகினின் அளவு குறைகிறது சைட்டோகினின் ஃபுளோயம் வழியாக செல்ல முடியும் என்று இது அறிவுறுத்துகிறது SHORTROOT புரதங்கள் மற்றும் மைக்ரோ RNAகள் எவ்வாறு நகர்கின்றன என்பதை ஆய்வு செய்ய இந்த கட்டமைப்பைப் பயன்படுத்தலாம் CRE1 புரோமோட்டாரைப் பயன்படுத்தி கால்சோஸ் உற்பத்தி செய்யும் மரபணு விகாரியை இயக்கும்போது எனவே இயல்பான நிலையில் SHORTROOT புரதங்கள் அடிப்படையில் இந்த பகுதியில் வெளிப்படுத்தப்படுகின்றன பின்னர் அந்த புரதம் எண்டோடெர்மிஸுக்கு நகர்கிறது மற்றும் எண்டோடெர்மிஸின் நியூக்ளியஸில் இடமளிக்கப்படுகிறது ஆனால் CALLOSE மரபணுவைத் தூண்டும்போது ஒரு கட்டத்தில் இந்த சந்திப்பில் இருக்கும் அனைத்து பிளாஸ்மோடெஸ்மாட்டாவும் தடுக்கப்படுகிறது இந்த பிளாஸ்மோடெஸ்மாட்டாவை தடுக்கும்போது SHORTROOT புரதங்கள் எண்டோடெர்மிஸில் நுழைய முடியாது இது மற்றொரு பரிசோதனையாகும் இந்த கட்டமைப்பை எண்டோடெர்மிஸில் பயன்படுத்தினால் எண்டோடெர்மிஸில் மிக அதிக அளவு காலோஸ் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த அதிக அளவு காலோஸ் வாஸ்குலர் திசு முதல் எண்டோடெர்மிஸ் வரை SHORTROOT புரதத்தின் இயக்கத்தை முற்றிலும் தடுக்கிறது இங்கே எந்த சமிக்ஞையையும் பார்க்க முடியாது அதேசமயம் இயல்பு வகையைப் பார்த்தால் SHORTROOT புரதங்கள் நகர்கின்றன எனவே SHORTROOT புரதம் பிளாஸ்மோடெஸ்மாடா வழியாக நகர்கிறது என்று இது கூறுகிறது இதேபோல்எண்டோடெர்மிஸில் மைக்ரோ RNAவை வெளிப்படுத்தும்போது சாதாரண நிலையில் மைக்ரோ RNA எல்லா இடத்திலும் பரவுகிறது ஆனால் காலோஸ் வழியாகத் தடுக்கும்போது பெரும்பாலான மைக்ரோ RNAகள் இங்கு கட்டுப்படுத்தப்படுவதைக் காணலாம் மற்ற சமிக்ஞைகள் குறைகிறது இது ஹோமியோடோமைன் மரபணுக்களில் பிரதிபலிக்கும் எனவே சாதாரண நிலையில் ஹோமியோடோமைன் மரபணுக்கள் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன ஏனெனில் இந்த பகுதியில் அதிக மைக்ரோ RNA குறைவான ஹோமியோடோமைன் மரபணு உள்ளது அதுவே இந்த பகுதியில் குறைந்த மைக்ரோ RNA அதிக ஹோமியோடோமைன் மரபணு உள்ளது ஆனால் மைக்ரோ RNA இயக்கத்தை எண்டோடெர்மிஸிலிருந்து தடுக்கும்போது ஹோமியோடோமைன் மரபணுக்கள் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக வெளிப்படுகிறது எனவே மைக்ரோ RNA பிளாஸ்மோடெஸ்மாடா வழியாக நகர்கிறது என்று இது கூறுகிறது செல் செல் தொடர்பு பக்கவாட்டு வேர் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது இவை பொதுவான பக்கவாட்டு வேர் வளர்ச்சித் திட்டம் முந்தைய வகுப்பில் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அங்கு பக்கவாட்டு வேர் பிரைமோர்டியா துவக்கம் மற்றும் வளர்ச்சியின் வெவ்வேறு நிலைகளை பார்த்திருக்கிறோம் SUC2 GFP ஐ இயக்கினால் சில சிம்பிளாஸ்டிக் களம் உருவாக்கப்படுவதை காணலாம் இது OX1 புரோமோட்டாரின் கீழ் அல்லது SUC2 புரோமோட்டாரின் கீழ் இந்த GFP ஐப் பயன்படுத்துகிறது எனவே சிம்பிளாஸ்டிக் களத்திற்கும் பக்கவாட்டு வேர் வளர்ச்சிக்கும் இடையே சில தொடர்பு இருக்கலாம் என்று இது அறிவுறுத்துகிறது எனவே பக்கவாட்டு வேர் வளர்ச்சி ஒருவித சிம்பிளாஸ்டிக் களத்தைப் பின்பற்றலாம் இங்கே காலோஸ் உள்ளூராக்கல் உள்ளது எனவே பக்கவாட்டு ரூட் ப்ரிமார்டியா துவக்கத்தின் ஆரம்ப கட்டத்தை நீங்கள் பார்த்தால் சில கால்சோஸ் இருப்பதைக் காணலாம் ஆனால் பிற்கால கட்டத்தில் இது காட்டு வகைகளில் இங்குள்ள சில செல் சுவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதைக் காணலாம் ஆனால் நீங்கள் விகாரி செய்திருந்தால் இந்த விகாரி அடிப்படையில் நொதியில் விகாரமாக இருக்கிறது இது கால்சோஸை இழிவுபடுத்துகிறது எனவே இந்த நொதிகளில் உங்களிடம் இரட்டை விகாரி இருந்தால் ஒட்டுமொத்த கால்ஸ் அளவு அதிகமாக இருக்கும் என்று என்ன நடக்கிறது ஏனென்றால் இழிவுபடுத்தும் நொதி குறைவாக உள்ளது அதனால்தான் நீங்கள் மரபுபிறழ்ந்தவர்களின் அதிக அளவு கலோஸைக் காணலாம் இந்த காலோஸ் இழிவுபடுத்தும் என்சைம்களின் வெளிப்பாடு வடிவத்தை நீங்கள் பார்த்தால் அவை அடிப்படையில் பக்கவாட்டு ரூட் ப்ரிமார்டியாவின் வெவ்வேறு கட்டங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றன நீங்கள் விகாரமாக இருக்கும்போது இந்த மரபணுக்கள் உங்களிடம் இல்லாதபோது அதாவது அதிக அளவு கால்சோஸ் இருக்கப் போகிறோம் பக்கவாட்டு வேர்களின் அடர்த்தி அதிகரிப்பதை நீங்கள் காணலாம் எனவே இது சாதாரணமானது காட்டு வகை பின்னர் ஒற்றை விகாரி ஒற்றை விகாரி பக்கவாட்டு வேர்களின் அடர்த்தி கணிசமாக அதிகரிப்பதை நீங்கள் காணலாம் உங்களிடம் இரட்டை விகாரி இருக்கும்போது அது மேலும் மேம்பட்டது எனவே பக்கவாட்டு வேர் பிரைமோர்டியாவின் எண்ணிக்கையை ஒழுங்குபடுத்துவதில் சிம்பிளாஸ்டிக் களத்தில் காலோஸ் இருப்பது மிகவும் முக்கியமானது என்று இது அறிவுறுத்துகிறது இதை எடுத்து குறிப்பாக சைலம் துருவ பெரிசைக்ளிக் செல்லில் காலோஸை வெளிப்படுத்தினால் இது பக்கவாட்டு வேர் பிரைமோர்டியா உருவாவதற்கு காரணமாகும் அதிக அளவு கலோஸை இங்கே வெளிப்படுத்தினால் அல்லது காலோஸைத் தூண்டும்போது அதிக அளவு பக்கவாட்டு வேர் பிரைமோர்டியாவைக் காணலாம் மேலும் அடர்த்தியும் அதிகரிக்கிறது பக்கவாட்டு வேர் உருவாவதை ஒழுங்குபடுத்துவதில் காலோஸ் மிக முக்கியமான பங்கைக் கொண்டுள்ளது இது FT இன் எடுத்துக்காட்டு FT இலையிலிருந்து தண்டின் உச்சத்திற்கு நகர்கிறது அதன் தளம் பிளாஸ்மோடெஸ்மாடா ஆகும் எனவே FT அடிப்படையில் ஃபுளோயம் செல்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது பின்னர் ஃபுளோயம் மூலம் உச்சத்திற்கு நகர்கிறது மற்றும் உச்சத்தில் இது ஃபுளோயம் செல்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு செயல்பாடுகளைச் செய்கிறது தண்டு மெரிஸ்டெமில் சிம்பிளாஸ்டிக் செல் தொடர்பு முக்கியமானது எடுத்துக்காட்டாக WUSCHEL மற்றும் CLAVATA சமிக்ஞைகளை எடுத்துக் கொண்டால் சமிக்ஞைகளை அடிப்படையாகக் கொண்ட செல் அல்லாத தன்னாட்சி சமிக்ஞையை பரிந்துரைக்கிறது WUSCHEL தூதுவ RNA மையத்தில் மட்டும் உள்ளது ஆனால் இது L1 மற்றும் L2 அடுக்கில் CLAVATA ஐ செயல்படுத்துகிறது இது செல் அல்லாத தன்னாட்சி செயல்படுத்தல் இது எவ்வாறு நிகழ்கிறது WUSCHEL புரதத்தை ஆராயும்போது இது WUSCHEL புரதத்திற்கு எதிரான ஆன்டிபாடி புரதம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு அடுக்குகளிலும் இருப்பதைக் காணலாம் அதாவது தடைசெய்யப்பட்ட களத்தில் தூதர் RNA உள்ளது புரதம் மற்ற பகுதிக்கு நகர்கிறது அதனால்தான் அது செயல்படுகிறது இது பிளாஸ்மோடெஸ்மாடா வழியாக நகர்கிறது என்பதை நிரூபிக்க முடியும் WUSCHEL புரோமோட்டாரை பயன்படுத்தி WUSCHEL GFP சமிக்ஞையை இயக்கலாம் இந்த தகவல்பெயர்ப்பு இணைவு கட்டமைப்பைப் பயன்படுத்தி புரதம் இங்கேயும் L1 மற்றும் L2 அடுக்கிலும் அமைந்திருப்பதை தெளிவாகக் காணலாம் ஆனால் CLAVATA3 களத்தில் காலோஸ் பிறழ்வு இயக்குவதன் மூலம் இந்த இயக்கத்தை தடுக்கலாம் எனவே அடிப்படையில் இந்த பகுதியில் அதிக அளவு கலோஸை உற்பத்தி செய்யப்படுகிறது பின்னர் இங்கே L1 மற்றும் L2 அடுக்கைப் பார்த்தால் அவை WUSCHEL புரதத்தைப் விநியோகிக்கவில்லை இதில் முதல் விஷயம் WUSCHEL புரதம் நகரும் மற்றும் இரண்டாவது விஷயம் WUSCHEL புரதம் பிளாஸ்மோடெஸ்மாடா வழியாக நகர்கிறது கலோஸை அதிகமாக உற்பத்தி செய்வதன் மூலம் பிளாஸ்மோடெஸ்மாட்டாவைத் தடுக்கும்போது WUSCHEL புரதம் மறைந்துவிடும் எனவே இந்த வகுப்பை இங்கு நிறுத்துவோம் எனவே இந்த பாடத்திட்டத்தில் தாவர வளர்ச்சியின் அடிப்படையும் பொதுவான கண்ணோட்டத்தையும் சில எடுத்துக்காட்டுகள் மூலம் படித்தோம் மிக்க நன்றி